காலை வணக்கம் நண்பர்களே கடந்த வகுப்பில் நாம் வால் தொகுதி விகிதம் எவ்வாறு விமானத்தின் போதுமான நிலையான நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துகிறது என்பதை பார்த்தோம் இறக்கை மற்றும் வால் ஆகியவற்றிற்கு தனித்துவமான பங்களிப்புகளையும் எடையை சமநிலைப்படுத்தவது மற்றும் நழுவியக்கத்திற்கு லிப்ட் தயாரிப்பது போன்ற முதன்மை பொறுப்புகள் இறக்கைக்கு உள்ளது என்பதையும் நாம் பார்த்தோம் இருப்பினும் கிடைமட்ட வால் அதன் முதன்மை பொறுப்பு போதுமான மீட்டெடுக்கும் திருப்புத்திறன் உருவாக்குவதாகும் இதனால் அது நிலையான நிலைத்தன்மையாகவும் மற்றும் நிச்சயமாக மாறும் நிலைத்தன்மையாகவும் இருக்கும் அந்த இணைப்பில் நாம் Cmமற்றும் α வரைபடத்தை வரைந்தால் இந்த α CL trim யை குறிக்கும் அதாவது CL designயை குறிக்கிறது நான் Cm மற்றும் CL வரைபடத்தின் மூலமாக பார்த்தால் இந்த டீரிமில் உள்ள சாய்வு என்பது சமநிலையில் உள்ள சாய்வை நிலையான விளிம்பிலிருந்து கழித்தால் வரும் ஆகும் எனக்கு CL design மதிப்பு என்னவென்று தெரிந்திருந்தால் நான் இதைப் பார்க்கவேண்டும் உதாரணமாக பயணத்திற்கான CL design வருவது CL design CD0K அதாவது CL design 2WSV2 இது சூழ்நிலைகளை பொருத்ததாகும் எனவே நான் பறக்கப் போகும் CL இன் மதிப்பு எனக்கு தெரிந்திருந்தால் தயவுசெய்து இதை புரிந்து கொள்ளுங்கள் எப்போது நான் CL design எழுதினாலும் எனக்கு அனைத்து பயண தேவைகளும் முன்னதாகவே தெரிந்திருக்கும் எனவே நான் எப்பொழுதுமே ஒரு விமானத்தை எவ்வாறு வடிவமைப்பேன் என்றால் எலிவேட்டரை பயன்படுத்தாமலேயே விமானத்தை ஒழுங்கமைக்க வேண்டும் என்பதாகும் நான் இங்குள்ள CL design1 க்கு எனது விமானத்தை வடிவமைத்து பின்னர் இந்த CL க்கு பறக்க முயன்றால் எதிர் திருப்புமையை சமன்செய்ய எலிவேட்டரை பயன்படுத்த வேண்டும் அதாவது எலிவேட்டரை மேலே செலுத்த வேண்டும் நீங்கள் விமானத்தை சமநிலைப்படுத்த எலிவேட்டரை மேலே அல்லது கீழே செலுத்தும்போது இழு விசை அதிகரிக்கும் எனவே நான் குறிப்பிட்ட CL design யில் பறக்க வேண்டும் என்றால் எலிவேட்டரை பயன்படுத்தாமல் விமானத்தின் செயல்பாடு Cm மற்றும் CL வரைபடத்தில் காட்டியுள்ள போக்கை ஒத்தவாறு இருக்கிறதா என்று நான் உறுதி செய்ய வேண்டும் அதில் உள்ள சாய்வு என்னவெனில் ∂CM∂CL SM உதாரணமாக நாம் நிலையான விளிம்பு பார்த்தால் காற்றியங்கு அளவுருகளின் துல்லியத்தை பொருத்து 5 முதல் 15 சதவீதம் எடுத்துக்கொள்வோம் முழு விமானத்தின்∂CM∂ மதிப்பை முழுமையாக கட்டுப்படுத்துவது விமானத்தின் வால் பகுதியின் பொறுப்பு ஆகும் மற்றும் CL design மதிப்பை முழுவதும் தீர்மானிப்பது விமானத்தின் இறக்கையின் செயலாகும் இப்போது தோன்றும் இரண்டாம் கேள்வி என்னவெனில் இந்த இறக்கையும் வால் பகுதியும் விமானத்தில் எவ்வாறு எங்கு பொருத்துவது என்பதுதான் எனவே இரண்டு நிபந்தனைகள் அதாவது ∂CM∂ 0 மற்றும் 5 முதல் 10 சதவீதம் நிலையான விளிம்பு ஆகியவற்றை பூர்த்தி செய்வதே நமது இலக்காகும் மற்றும் இவை அனைத்தும் கருத்தியல் நிலையில் நாம் பார்க்கிறோம் ஆயினும் சில சூத்திரங்களை நாம் பயன்படுத்துவோம் எனது நமது இலக்கு என்பது வடிவமைத்த நிலையான விளிம்பு மற்றும் சமன் செய்யும் வடிவமைப்பு அதாவது CLtrim ஒத்தவாறு இருப்பதற்கு இறக்கையும் மற்றும் வால் பகுதியும் எங்கு பொருத்துவது இதுவே நமது இலக்கு இப்போது நாம் விமான நிலைத்தன்மை மற்றும் கட்டுப்பாட்டு வகுப்பில் பார்த்த சிலவற்றை நினைவு கூறுவோம் இது இறக்கை ஆகும் அதில் விங் செட்டிங் கோணம் iw வால் செட்டிங் கோணம் it ஆகியவற்றைப் பார்த்தோம் வழக்கமாக இது நேர்மறை மற்றும் கீழே செல்வது எதிர்மறை ஆகும் பின்னர் நான் இறக்கை முன்னணி விளிம்பிலிருந்து சில குறிப்பு தூரங்களைக் குறிப்பிட்டால் அதாவது இங்கு XCG உள்ளது என்றும் மற்றும் XAC உள்ளதென்றும் குறிப்பிடுகிறேன் இவை இரண்டையும் மீன் ஏரோடினமிக் கார்டு கொண்டு நான் டிமென்ஷன்ஸ்நளைஸ் மாற்றுகிறோம் இவைகள் அனைத்தும் நமக்கு தெரியும் மற்றும் ஒன்றை நீங்கள் நினைவு கூர்ந்தால் நான் குறிப்பிட்ட CL உதாரணமாக 0 2 பறக்க வேண்டும் என்றால் எனக்கு நிலையான விளிம்பு 15 சதவீதம் தேவைப்படும் இங்கு 0 15 இருக்கிறது அதாவது இதன் மதிப்பு 0 03 ஆக இருக்க வேண்டும் இவைகள் அனைத்தையும் எளிதில் நாம் அறிந்து கொள்ள பின்வரும் சூத்திரத்தின் அடிப்படையில் இந்த வரைபடம் இருக்கிறது Cm at CL 0 ∂CM∂CLCL சரி நீங்கள் கருத்தியல் கட்டத்தில் இவைகளை at CL 0 வழியாக காட்சிப்படுத்த சிறிது சிரமமாக இருக்கும் இது ஒரு தோராயமாக சிறந்தது நீங்கள் இவற்றை இவ்வாறு காட்சிப்படுத்த முயற்சியுங்கள் Cm Cm0 Cm எனது நீங்கள் Cm மற்றும் CLவரைபடத்தை பார்த்தால் இது at CL 0 0 03 என்ற மதிப்பை கோருகிறது கேம்பர்டு ஏரோஃபைலுக்கு பூஜியம் உள்ள இடத்தில் பார்க்க வேண்டும் சமச்சீர் ஏரோஃபாயிலுக்கு இந்த புள்ளி at CL 0 மற்றும் at 0 ஆகிய இரண்டையும் குறிக்கும் நாம் கருத்தியல் கட்டத்தில் Cm இன் விரிவாக்கத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாம் நேரியல் என்று கருதி இது இவ்வாறு வருவது உண்மையில் நான் இதை நீங்கள் கருத்தியல் கட்டத்தில் சிறப்பாகப் பயன்படுத்த கோருகிறேன் அதில் சில வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் இது உங்களுக்கு ஒரு நல்ல கருத்தியல் வடிவமைப்பை வழங்கும் நீங்கள் கண்டுபிடித்துவிட்டால் at CL 0 மதிப்பு மற்றும் அதன் தன்மை என்னவென்று பார்க்க பின்வரும் சூத்திரத்தை பயன்படுத்துங்கள் Cm Cm0 Cm இவைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் W W CL0WXCGac XacW W CLW XCGac XacW இந்த Cm0 இறக்கையின் பங்களிப்பு ஆகும் உங்களுக்கு குழப்பம் தருவதை வைத்து விடுகிறேன் எனவே இதை நாம் இவ்வாறு எழுதுவோம் உதாரணமாக 0 025 மதிப்பு தேவை என்று எடுத்துக்கொள்வோம் வடிவமைப்பாளர் Cm0மதிப்பு 0 025 என்று எடுத்துக்கொண்டால் பின் வருவது Cm0ac 0 025 Cm0W Cm0t Cm0 f நாம் கருத்தியல் கட்டத்தில் Cm0ac யின் புரிதலைப் பெற அதன் மதிப்பை உதாரணமாக 0 என்று எடுத்துக்கொள்வோம் எனக்கு Cm0Wயின் மதிப்பு என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும் Cm0W என்பது இறக்கையின் Cmac ஆகும் ஏரோஃபாயிலை தேர்ந்தெடுக்கும் போதே இதன் மதிப்பு என்னவென்று எனக்குத் தெரியும் நான் கேம்பர்டு ஏரோஃபைலை தேர்ந்தெடுத்தால் இதன் மதிப்பு எதிர்மறையாக இருக்கும் உதாரணமாக அதன் மதிப்பை 0 045 என்று எடுத்துக்கொள்வோம் இப்போது நான் தேர்ந்தெடுத்த ஏரோஃபைலின் CL0Wயின் மதிப்பு என்னவென்று தெரியும் ஆனால் இப்போது இதன் மதிப்பு நான் இறக்கையின் ac விமானத்தின் CG யில் இருந்து எங்கு வைக்கிறேன் என்பதை பொறுத்ததாகும் முன்னதாகவே தோராயமாக விமானத்தின் CG எங்கு இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் அவை தளவமைப்பை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அவை 40 முதல் 42 சதவீதம் வரை இருக்கும் நீங்கள் வரலாற்றுத் தரவை காணலாம் இப்போது வரும் கேள்வி என்னவெனில் விமானத்தின் இறக்கை எங்கே வைப்பது நான் இங்கு இவ்வாறு வைக்கலாம் அதாவது ac யை முன் அல்லது பின்னால் வைக்க முடியும் சிக்கல் என்னவெனில் இறக்கையின் இருப்பை மாற்ற மாற்ற விமானத்தின் CG மாறும் எனவே நிறைய மறு செய்கை தொடரும் Cm0tபொருத்தவரை இந்த இடத்தில்தான் மறு செய்கை தேவைப்படும் அவற்றின் சூத்திரம் பின்வருவது Cm0t ηVHCLt0 iw it மற்றும் Cmt ηVHCLt1 ∂∂ எனவே இந்த சூத்திரத்தை இங்கே எழுதினால் சூத்திரத்தை பயன்பாடு எளிதாக புரியும் எனது நான் எழுதுவது W W CL0WXCGac XacW ηVHCLt0 iw it W CLW XCGac XacW ηVHCLt1 ∂∂ முதல் வரிசை தோராயமாக்கல் வருவது ∂∂2CLWπARe இதன் மதிப்பு தோராயமாக 0 3 வரும் சில சமயம் அதிகபட்சமாக 0 4 கூட இருக்கலாம் எனவே நீங்கள் வால் பகுதியின் இடத்தை தேர்ந்தெடுக்கும் உள்ள நிலையில் உங்களது வடிவமைப்பு இறுதி வடிவம் இருக்க வேண்டும் அதைப்பற்றி இங்கு நாம் விவாதிக்க வேண்டாம் நம்முடைய நோக்கம் என்ன இது trim மற்றும் இது தேவைப்படும் at 0 ஆகும் நான் இறக்கைகள் மற்றும் வால் பகுதி ஆகியவற்றின் இடத்தை தேர்ந்தெடுக்கும் போது இந்த சாய்வு மற்றும் இல்லாமல் இந்த Cm சாய்வையும் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் நாம் ∂CM∂CL யில் இருந்து தொடங்கினோம் அதன் சூத்திரம் பின்வருவது ∂CM∂CL∂CM∂1∂CL∂ எனவே நாம் 0 15 கிற்கு வடிவமைக்கவும் என்றால் இவைகளின் மதிப்புகளை 0 15 மற்றும் CL வற்றுடன் கழித்தால் வரும் மதிப்பு தோராயமாக 5 இருக்கும் எனவே ∂CM∂ மதிப்பு 0 75 என்பது உங்களுக்கு தெரியும் இது மிகவும் எளிதானது நாம் Cm மற்றும் α வரைபடத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே எனக்கு trim தெரியும் அதிலிருந்து CLtrim கணக்கிடலாம் ஆகையால் எனக்கு வேண்டியது at 0 ஆகும் உதாரணமாக நான் 0 025 மதிப்பிலிருந்து தொடங்குகிறேன் நாம் Cm0 மதிப்பை உதாரணமாக 5 என்று எடுத்துக்கொள்வோம் ஆகையால் இவைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்தால் 0 05 ஆக வரும் இதுவே விமானத்திற்கான Cm0 ஆகும் நாம் Cm மற்றும் α வரைபடத்திலிருந்து இவைகளை கணக்கிட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே at 0 யின் மதிப்பு 0 05 ஆகும் ஆனால் இது at CL 0யின் மதிப்பு அல்ல ஆனால் நமக்கு ஒன்று தெரியும் தேவைப்படும் at CL 0யின் மதிப்பை at 0 இடமிருந்து கணக்கிட்டுக் கொள்ளலாம் என்று ஏனென்றால் Cm யின் மதிப்பு α 0 வில் தெரியும் என்பதால் இவைகளை நாம் காட்டியுள்ளோம் எனவே நாம் கருத்தில் கட்டத்தில் இவ்வாறு எளிதாக கணக்கிட பார்ப்போம் இது அதிக பிழையை ஏற்படுத்தாது நீங்கள் சூத்திரத்தை கவனித்தால் ஒன்று புலப்படும் நான் கேம்பர்டு ஏரோஃபைலை தேர்ந்தெடுத்துள்ளேன் இதன் மதிப்பு தோராயமாக 0 25 முதல் 0 08 வரை இருக்கும் அதிக கேம்பர்டு ஏரோஃபைலை தேர்ந்தெடுத்தால் இதன் மதிப்பு 0 1 வரும் விளைவாக மூக்கு கீழே திருப்புத்திறன் அதிக அளவில் இருக்கும் எனது உங்களுக்கு Cm0ac மதிப்பு நேர்மறையாக வேண்டுமென்றால் இவைகளை நீங்கள் சமன் செய்ய வேண்டும் உதாரணமாக இதன் மதிப்பு 0 1 என்றால் உங்களுக்கு 0 05 என்ற மதிப்பு தேவைப்படும் அதாவது இங்கிருந்து வரும் பங்களிப்பின் மதிப்பு 0 15 ஆக இருக்க வேண்டும் நேர்மறை பங்களிப்பாக இருக்க வேண்டும் இவைகள் கழித்தல் 0 1 மற்றும் இதன் பங்களிப்பின் மதிப்பு 0 15 ஆக இருந்தால் மொத்த விளைவின் மதிப்பு 0 05 ஆக வரும் இப்போது எழும் கேள்வி என்னவெனில் இந்த இரண்டு சூத்திரங்களை பயன்படுத்தி கணக்கிட்டால் எனக்கு அதிக நேர்மறை பங்களிப்பு வருகிறது என்று எடுத்துக் கொள்வோம் இதனை சமன் செய்ய தம்மிடம் என்ன இருக்கிறது நமக்கு தெரியும் இந்த CL0 இன் பங்களிப்பு நேர்மறை என்று சரி இதனுள் உள்ள வேறுபாடு நேர்மறையாக இருக்கும்பட்சத்தில் இதன் பங்களிப்பு நேர்மறையாக இருக்கும் இந்த வரைபடத்தைப் பார்த்தால் இந்த நேர்மறை வேறுபாடு எங்கிருந்து வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் CG இங்கே உள்ளது ac தோராயமாக எங்கு உள்ளது இந்த XCGac XacW நேர்மறையாக இருக்க வேண்டும் அதாவது இறக்கையின் சராசரி a c விமானத்தின் CG விட முன் இருக்க வேண்டும் சரி ஆனால் இறக்கையின் சராசரி a c முன் செல்லச்செல்ல விமானத்தின் Cm வின் மதிப்பு என்னவாகும் இங்கே பாருங்கள் இதன் மதிப்பு நேர்மறை ஆகும் மற்றும் இது நேர்மையாக இருப்பதால் Cm0வின் மதிப்பை நேர்மறையாக இருக்க உதவுகின்றது திருப்புத்திறன் நேர்மறை ஆவதால் இறக்கைகளின் பங்களிப்பு நேர்மறை ஆகின்றது இறக்கையின் Cmα வின் மதிப்பு நேர்மறை என்றார் அது ஸ்திரமின்மை உண்டாக்கும் எனவே இந்த வகையான முரன்பாடுகள் மீண்டும் தொடங்கும் உதாரணமாக நான் இருக்கின்ற இறக்கையின் a c யை விமானத்தின் CG விட இன்னும் சற்று முன்னே நகற்றினால் ஏற்படும் பாதிப்பை வால் பகுதியை கொண்டு சமன் செய்ய வேண்டும் எனவே வால் பகுதியின் Cm0யை கொண்டு விமானத்தின் Cm0யை மதிப்பை எவ்வாறு நேர்மறையாக்க முடியும் என்பதை பார்த்து வருகிறோம் வால் பகுதியின் Cm0 சூத்திரம் என்னவெனில் ηVHCLt0 iw it ஆகும் அதில் VH என்பது பின்வருவது VH StScltc lt என்பது வால் பகுதியில் a c விற்கும் விமானத்தின் CG விற்கும் உள்ள தூரமாகும் இவைகள் அனைத்தும் நமக்கு தெரியும் ஆனால் இங்கே கவனியுங்கள் கேம்பர்டு ஏரோஃபைலுக்கு 0யின் சூத்திரம் பின்வருவது 02CL0 AR e தோராயமாக இதன் மதிப்பு நேர்மறையாக இருக்கும் சரி கேம்பரின் அளவு அதிகம் ஆக ஆக 0 வின் நேர்மறை மதிப்பு கூடிக்கொண்டே இருக்கும் ஆனால் Cmac வின் எதிர்மறை மதிப்பு அதிகம் அடையும் மற்றும் உங்களிடம் iw it இருக்கிறது இதன் கூற்று என்னவென்றால் iw it வின் மதிப்பு நேர்மறையாக இருந்தால் நேர்மறை Cm0 யை தரும் அல்லவா VH வின் மதிப்பு மூலமாகவும் இவற்றை மதிப்பை நீங்கள் அதிகரிக்கலாம் எனவே நான் வால் தொகுதி விகிதம் மற்றும் இவற்றை அதிகரித்தால் விமானத்தின் Cm0 நேர்மறை மதிப்பு அதிகரிக்கும் எனவே வடிவமைப்பில் இதன் அர்த்தம் என்னவெனில் இறக்கை இங்கு உள்ளது என்றும் வால்பகுதி இங்கே உள்ளது என்றும் எடுத்துக் கொள்வோம் விமானத்திற்கான Cm0 அதிகரிக்க முதலில்iw வை 0 என்றும் மற்றும் சமச்சீர் என்றால் 0 0 எடுத்துக் கொள்வோம் எனது இந்த சூத்திரத்தின் இவைகள் அனைத்தும் 0 என்றாகிவிடும் எனவே Cm0 இன் மதிப்பை நேர்மறையாக இருக்க ஒரே வழி என்னவென்றால் வால் பகுதியை கொண்டு எதிர்மறை திருப்புமையை உண்டாக்குவதே ஆகும் நான் it வை எதிர்மறையாக எடுத்துக் கொண்டால் இவைகள் நேர்மறை ஆகும் எனவே தீர்வை காண இதை செய்யுங்கள் எனவே நாம் இறக்கைக்கு விங் செட்டிங் கோணம் ஏதும் இல்லை என்று எடுத்துக்கொள்வோம் இருப்பினும் உதாரணமாக வால் செட்டிங் கோணம் 3 டிகிரி என்று எடுத்துக் கொள்வோம் இப்போது எதிர்மறை கோணம் எடுத்துக்கொள்ளாமல் நேர்மறை வால் செட்டிங் கோணம் 1 டிகிரி எடுத்துக் கொள்வோம் இங்கே கவனித்தால் iw it நேர்மறையாக இருக்கிறது முக்கியமாக என்னால் நேர்மறை Cm0 உருவாக்க முடியும் நீங்கள் it நேர்மறையாக வைப்பதன் மூலம் வாலின் தூண்டிய இழுவிசை குறைக்கமுடியும் செயல்திறன் பாடத்தில் நாம் விவாதித்தோம் இதுவே அனைவராலும் விரும்பப்படும் வடிவமைப்பாகும் விமானத்தின் CG இங்கே இருக்கிறது நீங்கள் கேம்பர்டு ஏரோஃபைலை பயன்படுத்தி அதன் a c யை சிறிதளவு விமானத்தின் CG முன் வைக்கின்றார்கள் என்று எடுத்துக்கொள்வோம் மற்றும் உதாரணமாக 1 முதல் 6 டிகிரி வரை சிறிது கோணத்தில் வைத்திருக்கின்றீர்கள் என்று எடுத்துக் கொள்வோம் ஆனால் ஆறு என்பது அதிகமாகும் எவ்வளவு தூரம் a c யை CG யின் முன் வைக்க வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம் CG முன் இறக்கையின் a c வைத்தவுடன் நிலைத்தன்மை பாதிப்படையும் எனவே வடிவமைப்பின் நிலையான விளிம்பை பெறுகிறதா இன்று நாம் சரி பார்க்க வேண்டும் எனவே நான் வால் பகுதியின் பரப்பளவு இறக்கையின் பரப்பளவு மற்றும் வால் பகுதி இருக்கும் இருப்பு ஆகிய அனைத்தும் தேவையான நடுநிலை புள்ளியை தருகிறதா என்று கவனத்தில் கொள்ள வேண்டும் மற்றும் நடுநிலைப் புள்ளியின் சூத்திரம் பின்வருவது XNP XacWc CmfCLW ηVHCmtCLW1 ∂∂ அதில் ∂∂ 2CLWπ AR e எனவே உங்களுக்கு 3 சூத்திரங்கள் கிடைத்துள்ளது அதில் முதலாவது மற்றும் இரண்டாவது சூத்திரங்கள் மட்டுமே போதுமானது நீங்கள் முதல் மற்றும் இரண்டாம் சூத்திரங்களில் உள்ள விங் செட்டிங் கோணம் வால் செட்டிங் கோணம் மற்றும் வால் தொகுதி விகிதம் ஆகிய மூன்றையும் மறு செய்கை செய்ய வேண்டும் நீங்கள்VH வின் மதிப்பை 0 5 முதல் 1 0 வரை எடுத்து மறு செய்கையை தொடங்கி Cm0Cm0 design என்ற நிபந்தனை அடையும் வரை கணக்கிட வேண்டும் உதாரணமாக 0 05 என்ற மதிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் ∂CM∂CL XCG XNP அவைகள் எதிர்மறை நிலையான விளிம்பு ஆகும் உதாரணமாக 0 15 என்று இருந்தால் நான் 15 சதவீதம் நிலையான விளிம்பு விமானத்தை வடிவமைக்கிறேன் என்பதாகும் எனவே இவைகளின் மதிப்பு என்ன முதல் மற்றும் இரண்டாம் சூத்திரங்களை கொண்டு இந்த இரண்டு நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய மறு செய்கை செய்கிறேன் அப்போது iw 0 iw சமச்சீர் ஏரோஃபைலுக்கு கேம்பர்டு ஏரோஃபைலுக்கு வால் செட்டிங் கோணம் போன்ற பல கூட்டு தரவுகள் நமக்கு கிடைக்கும் இதுவே இதன் பின்னணியில் உள்ள கோட்பாடாகும் அடுத்த வகுப்பில் ஒரு வடிவமைப்பாளர் மதிப்பை எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறார் என்பதை இந்தக் கோட்பாட்டின் மூலம் உங்களால் சொல்ல முடியும் உதாரணமாக VH வின் மதிப்பு 0 5 முதல் 0 8 இருக்க வேண்டும் எதன் அடிப்படையில் VH வின் மதிப்பு 0 5 முதல் 0 8 இருக்க வேண்டும் என்று கூறுகின்றீர்கள் என்று நான் கேட்டால் இந்த இரண்டு சூத்திரங்களின் அடிப்படையில் இந்த மதிப்பு வருகிறது என்று நீங்கள் கூற வேண்டும் அதனால்தான் இதை விரைவாக திருப்பி விவாதித்து உங்களை தயார் செய்கிறேன் அதனால் நாளை ஒரு வடிவமைப்பாளர் அந்த எண்ணை எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் உதாரணமாக வடிவமைப்பாளர் VH வின் மதிப்பை 0 6 முதல் 0 8 வரை உள்ள மதிப்பிலிருந்து தொடங்குகிறார் பின்னர் ஒரு கேள்வி எழுப்புவார் வால் திருப்பு நீளம் lt மதிப்பு என்னவென்று ஏனென்றால் CG என் இருப்பு என்னவென்று தெரியாததால் எனவே இந்த அனைத்து எண்களும் 70 சதவீத விமானத்தின் நீளம் ஆகிய அனைத்தும் புள்ளிவிபர தகவல்கள் ஆகும் இவைகள் அனைத்தையும் கருத்தில் கட்டத்தில் நாளை நாம் விவாதிப்போம் இறுதியில் நீங்கள் துல்லியமாக கணக்கிடலாம் இதுவே இந்த விரிவுரையின் நோக்கம் ஆகும் இன்றிலிருந்து நான் ஒரு வடிவமைப்பாளரின் பார்வையில் வடிவமைக்க போகிறோம் மிக்க நன்றி